ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் வடிவமைப்பு பெரும்பாலும் அடிப்படை கணினி கட்டமைப்பால் கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே கணினி கட்டமைப்பு சில அம்சங்களைக் கொண்டிருக்கலாம் அவற்றைக்கொண்டு கணினியிலிருந்து முறையான நன்மைகளை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம் எனவே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் அந்த அம்சங்களை பயன்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக ஒரு கடைசி பயனாளராக நாம் அந்த கட்டமைப்பிலிருந்து வசதிகளைப் பெற முடியாது எனவே நீங்கள் கணினி கட்டமைப்பைப் பார்த்தால் அதனை சில பிரிவுகளாக வகைப்படுத்தலாம் முதல் பிரிவு ஒரேயொரு பொது பயன்பாட்டிற்கான ப்ராஸஸர் ஆகும் எனவே இது நம்மிடம் உள்ள பொதுவான வடிவமாகும் எனவே ஒரேயொரு ப்ராஸஸர் அல்லது ஒரேயொரு ஸிபியு உள்ளது பின்னர் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் உள்ளது அது ஒரு மெமரி மேனஜ்மென்ட்டை ஆதரிக்கிறதா பாதுகாப்பை ஆதரிக்கிறதா என்பதைப் பொறுத்து அந்த குறிப்பிட்ட ஸிபியுவின் அம்சங்களைப் பயன்படுத்தும் எனவே மேம்பட்ட ப்ராஸஸர் கட்டமைப்பு வெவ்வேறு அம்சங்களை ஆதரிக்கும் எனவே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் வடிவமைப்பாளர் அந்த அம்சங்களைப் பயன்படுத்த விரும்பலாம் மேலும் சில ப்ராஸஸர்களில் பல கோர்கள் இருக்கலாம் செயல்முறைகளின் த்ரெடிங் பற்றி பின்னர் விவாதிப்போம் எனவே அடிப்படையில் அதே ஸிபியுவிற்க்குள் நாம் பல கோர்களைக் கொண்டிருக்கலாம் அவை ஒன்றையாென்று சார்ந்து சில வேலைகளைச் செய்ய முடியும் அதே நேரத்தில் அவை இணையாக இயங்கும்படி செய்யப்படலாம் ஏனென்றால் அவற்றுக்கிடையே சில கணக்கீட்டு சுதந்திரமும் உள்ளது நம்மிடம் உள்ள அடுத்த வகை அமைப்புகள் மல்டிப்ராஸஸர் சிஸ்டம் ஆகும் நீங்கள் கணினியில் பல ப்ராஸஸர்களைப் பெற்றுள்ளீர்கள் அவை இணையான அமைப்புகள் என்றும் அழைக்கப்படுகின்றன ஏனென்றால் அவைகளை இணையாக பல பணிகளைச் செய்ய வைக்க முடியும் மேலும் அவை அதே அமைப்பின் ஒரு பகுதியாக இருப்பதால் அவை இறுக்கமாக இணைக்கப்பட்ட அமைப்பு என்று அழைக்கப்படுகின்றன எனவே இந்த அமைப்பில் என்ன நடக்கிறது என்றால் இது போன்ற பல ப்ராஸஸர்களை நாம் பெற்றுள்ளோம் ஆனால் அவை சில பொதுவான நினைவகத்தைப் பயன்படுத்துகின்றன இதன் மூலம் அவை ப்ரோக்ராம் மற்றும் டேட்டாவைப் பெறுகின்றன எனவே அவை அனைத்தும் ப்ரோக்ராம் மற்றும் டேட்டாவைப் பெறுவதற்கு இந்த பொதுவான நினைவகத்தை அணுகலாம் அதை செயல்படுத்துவது சற்று எளிதானது ஏனென்றால் இந்த ப்ராஸஸர்களுக்கு இடையில் சில பகிர்வுகள் நடக்கவிருக்கும் போதெல்லாம் அவை இறுதியில் சில மெமரி லொக்கேஷனை அணுகும் எனவே ஒரு குறிப்பிட்ட வேரியபில் X இரண்டு வெவ்வேறு ப்ராஸஸர்களில் இயங்கும் இரண்டு ப்ரோக்ராம்களுக்கு இடையில் பகிரப்பட வேண்டும் எனவே முதல் ப்ராஸஸர் ஒரு மெமரி லாெக்கேஷனில் X ன் மதிப்பை எழுதுகிறது இரண்டாவது ப்ராஸஸர் அந்த மெமரி லாெக்கேஷனிலிருந்து அதைப் படிக்கிறது எனவே அந்த வழியில் நாம் பகிர்ந்த அதே வேரியபில் மதிப்புகளைப் போலவே இருக்கும் அதனால்தான் இது அனைத்து ப்ராஸஸர்களும் ஒன்றுக்கொன்று மிகவும் தொடர்புடையது போல இறுக்கமாக இணைக்கப்பட்ட அமைப்புகள் என்று அழைக்கப்படுகிறது நமக்கு கிடைத்த நன்மைகள் என்னவென்றால் அதிக த்ரூபுட் அளவுகோலின் சிக்கனம் மற்றும் அதிக நம்பகத்தன்மை ஆகும் எனவே த்ரூபுட் அதிகரிக்கிறது ஏனெனில் உண்மையில் த்ரூபுட் ஒரு யூனிட் நேரத்திற்கு நாம் செய்யக்கூடிய வேலைகளின் எண்ணிக்கையை அளவிடும் எனவே பல ப்ராஸஸர்களை நாம் பெற்றுள்ளதால் ஒரு யூனிட் நேரத்திற்கு கணினி அதிக எண்ணிக்கையிலான வேலைகளை கணக்கிட முடியும் அளவுகோலின் சிக்கனம் அதாவது நீங்கள் ப்ராஸஸர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வருவதால் அந்த விகிதத்தில் உங்கள் கணக்கீடு அதிகரிக்கும் அல்லது த்ரூபுட் அதிகரிக்கும் ஆகவே ப்ராஸஸர்களின் எண்ணிக்கையை 1 முதல் n ஆக உயர்த்தினால் அது எந்த விகிதத்தில் அதிகரிக்கும் நான் ஒரு காரணி மூலம் த்ரூபுட் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஆனால் அது நடக்கலாம் அல்லது நடக்காமலும் போகலாம் ஏனெனில் இறுதியில் எப்போதும் பல ப்ராஸஸர்கள் சில நினைவகத்தை அணுக முயற்சிக்கின்றன எனவே நினைவக அணுகலில் போட்டி இருக்கும் எனவே அதுவும் சாத்தியமில்லை மேலும் நம்பகத்தன்மை நிச்சயமாக மேம்படுத்தப்பட்டுள்ளது ஏனெனில் ஒரு ப்ராஸஸர் தோல்வியுற்றால் வேறு சில ப்ராஸஸர்கள் வேலையை எடுத்து தொடர்ந்து செய்ய முடியும் எனவே இந்த வழியில் நம்பகத்தன்மையை மேம்படுத்த முடியும் பின்னர் 2 வகையான மல்டி ப்ராஸஸர்கள் உள்ளன ஒன்று சமச்சீரான மல்டி ப்ராஸஸிங் மல்டி ப்ராஸஸர் இங்கு ஒவ்வொரு ப்ராஸஸரும் அனைத்து பணிகளையும் செய்யும் வகையில் உள்ளன எனவே இந்த அமைப்புக்கு நான் ஒரு ஷெட்யுலரை வடிவமைக்க வேண்டுமென்றால் ஒரு குறிப்பிட்ட பணியை எந்த ப்ராஸஸரில் வைக்க வேண்டும் என்று நான் யோசிக்க வேண்டியதில்லை எனவே அந்த வழியில் ஒரு வளைந்து கொடுக்கும் தன்மை உள்ளது ஆனால் அது சமச்சீரற்ற மல்டி ப்ராஸஸிங் என்றால் ஒவ்வொரு ப்ராஸஸரும் வெவ்வேறு வகையாக இருக்கலாம் என் கணினியில் 4 ஸிபியுக்கள் மற்றும் 4 டிஎஸ்பி ப்ராஸஸர்கள் இருக்கலாம் எனவே சிக்னல் ப்ராஸஸிங் வேலைகளுக்கு நான் அதை டிஎஸ்பி ப்ராஸஸர்களில் வைக்க விரும்புகிறேன் அல்லது பொதுவான கணக்கீட்டிற்காக நான் ஸிபியுவில் வைக்க விரும்புகிறேன் அந்த வகையில் இந்த வகை சமச்சீரற்ற மல்டிப்ராஸஸிங் வரக்கூடும் அடிப்படை இயங்குதளம் சமச்சீராக இருந்தால் OS வடிவமைப்பு சில வகையாக இருக்கும் அடிப்படை வடிவமைப்பு வேறு ஏதேனும் ஒன்றாக இருந்தால் அதாவது கட்டமைப்பு வேறு ஒன்றாக இருந்தால் OS வடிவமைப்பாளர் அதற்கேற்ப மாட்யுல் வளர்ச்சியைச் செய்ய வேண்டும் எனவே இந்த கட்டமைப்பைப் பொறுத்தவரையில் நான் வலியுறுத்த விரும்பிய கருத்து இதுதான் அடுத்து இந்த சமச்சீரான மல்டி ப்ராஸஸிங் பற்றிப் பார்ப்போம் இதன் கட்டமைப்பில் 2 ஸிபியுகள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் ஸிபியு 0 மற்றும் ஸிபியு 1 உள்ளது ஒவ்வொரு ஸிபியுவிற்க்கும் தனியான ரெஜிஸ்டர்கள் உள்ளன தனியான கேஷ் மெமரி உள்ளது ஆனால் அது முக்கிய நினைவகம் பாெதுவானதாக இருக்கும்போதெல்லாம் சில வேரியபில் மதிப்பு தேவைப்படும்போது அவை இந்த முக்கிய நினைவகத்தை அணுக வேண்டும் இருப்பினும் அவை தனியான கேஷ் மெமரியைப் பெற்றுள்ளன இதனால் மீண்டும் அணுக வேண்டியவற்றிற்க்கு முக்கிய நினைவகத்திற்குச் செல்லத் தேவையில்லை அதை தன் கேஷ் சேமிப்பிலிருந்து பெறலாம் நிச்சயமாக இந்த வகை கேஷ் சேமிப்பில் சிக்கல்கள் உள்ளன ஏனெனில் கேஷ் சேமிப்புகளில் உள்ள வேரியபிலின் மதிப்பு அனைத்து கேஷிலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் எனவே ப்ரோக்கிராமில் X என்று ஒரு வேரியபில் உள்ளது எனவே இந்த கேஷ் X ன் லோக்கல் நகலைப் பெற்றுள்ளது மேலும் இந்த கேஷும் X ன் லோக்கல் நகலைப் பெற்றுள்ளது எனவே அந்த சூழ்நிலையில் இது கடினம் ஏனென்றால் இந்த ஸிபியு அதன் லோக்கல் நகலை மாற்றும் இந்த ஸிபியுவும் தன் லோக்கல் நகலை மாற்றியமைக்கும் இது முழு கேஷ் சேமிப்பில் பிரதிபலிக்காது எனவே ஒரு முக்கியமான சிக்கலாக உள்ளது இது கேஷ் ஒத்திசைவு பிரச்சனை என்று அழைக்கப்படுகிறது இது உண்மையில் இந்த சிக்கலை நிவர்த்தி செய்கிறது எல்லா இடங்களிலும் X ன் மதிப்பு ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே நீங்கள் ஆர்க்கிடெக்சர் குறித்த சில வகுப்புகளைப் பார்த்தால் இந்த விஷயங்கள் பற்றிய விவரங்களை நீங்கள் காணலாம் எனவே நாம் அதற்குள் செல்லவில்லை ஆனால் ஒரு OS வடிவமைப்பாளராக நாம் இந்த கேஷ் ஒத்திசைவு சிக்கலையும் தீர்க்க வேண்டும் மற்றாெரு சாத்தியம் மல்டி கோர் சிஸ்டம் இப்போது நம்மிடம் உள்ள ஸிபியு வடிவமைப்பு ஒரேயாெரு சிப்பில் பல கம்ப்யூட்டிங் கோர்களைப் பெற்றுள்ளன அவை இந்த வகை மல்டி ப்ராஸஸர் என்று அழைக்கப்படுகின்றன எனவே அவை மல்டி கோர் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகின்றன இப்போது வெளியாகும் தரநிலை ஸிபியு சிப்புகளில் 4 முதல் 8 கோர்கள் வரை இருப்பது மிகவும் பொதுவானதாக உள்ளது எனவே இந்த காரணத்தால் ஒரேயாெரு கோருடன் கூடிய பல சிப்புகளை விட மல்டி கோர் அமைப்புகள் மிகவும் திறமையானதாக இருக்கும் நாம் முன்பு பார்த்த மல்டி ப்ராஸஸர் அமைப்பில் என்ன நடக்கிறது என்றால் தனித்தனி சிப்புகள் உள்ளன ஸிபியு 0 இது ஸிபியு 1 என்று இதுபோன்ற பல ஸிபியு சிப்புகள் உள்ளன எனவே அவை தனிப்பட்ட சிப்புகள் மற்றும் மெமரி என்பது மற்றொரு சிப் ஆகும் இப்போது இந்த ஸிபியு இந்த நினைவகத்துடன் பேச விரும்பும் போதெல்லாம் அது ஒரு ஆஃப் சிப் தகவல்தொடர்புக்கு செல்ல வேண்டும் அந்த வழியில் நடக்கும் இந்த தகவல்தொடர்புகள் அனைத்தும் ஆஃப் சிப் ஆகும் ஆஃப் சிப் தகவல் தொடர்புக்கும் ஆன் சிப் தகவல்தொடர்புக்கும் இடையில் ஒப்பிட்டுப் பார்த்தால் ஆன் சிப் தகவல்தொடர்பு ஆஃப் சிப் தகவல்தொடர்பை விட மிக வேகமாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும் எனவே நீங்கள் எந்த கணினி அமைப்பையும் பார்த்தால் நீங்கள் அந்த கணினி பெட்டியைத் திறந்தால் பல அச்சிடப்பட்ட சர்க்யூட் போர்டுகள் அல்லது பிசிபிக்களில் ஏற்றப்பட்ட இந்த சிப்புகளை காண்பீர்கள் இப்போது அவற்றுக்கிடையே ஆஃப் சிப் ஜோடி வரி இணைப்புகள் உள்ளன எனவே நான் வேகத்தை மேலும் அதிகரிக்க விரும்பினால் நான் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த முழு விஷயத்தையும் ஒரு சிலிக்கான் வேஃபரின் மீது கட்டமைக்க வேண்டும் எனவே அந்த வகையில் அனைத்து ஆஃப் சிப் தகவல்தொடர்புகளும் ஆன் சிப் தகவல்தொடர்புகளாக மாறும் எனவே ஒரு சிப்பில் இதுபோன்ற பல பிராஸஸர்களை உருவாக்க முடிந்தால் அந்த குறிப்பிட்ட அமைப்புமல்டி கோர் சிஸ்டம் என்று அழைக்கப்படும் எனவே அதற்கு சிஸ்டம் ஆன் சிப் அல்லது SoC மல்டிபிராஸஸர் சிஸ்டம் ஆன் சிப் அல்லது MPSoC போன்ற பல பெயர்கள் உள்ளன இவ்வாறு பல்வேறு பெயர்கள் உள்ளன ஆனால் இறுதியில் அவை சொல்வது என்னவென்றால் ஒரு சிலிக்கானில் இதுபோன்ற பல கணக்கீட்டு தளங்கள் உள்ளன மற்றும் நினைவகமும் அதன் ஒரு பகுதியாக இருக்கலாம் எனவே பன்மடங்கான கோர்களைக் கொண்ட ஒரு சிப் பன்மடங்கான ஒற்றை கோர் சிப்புகளை விட கணிசமாக குறைந்த சக்தியைப் பயன்படுத்துகிறது ஏனென்றால் இந்த கூடுதல் சக்தி வெளிப்புறமாக இருக்கும் இந்த பஸ்களால் நுகரப்படுகிறது அது சக்தியை அதிக அளவில் எடுக்கும் எனவே மடிக்கணினிகள் மற்றும் மொபைல் சாதனங்களுக்கு இது ஒரு முக்கியமான பிரச்சனை ஏனெனில் கணினியின் ஒட்டுமொத்த தடம் சிறியதாக மாறும் எனவே எனது மொபைல் ஃபோன் அளவு குறையக்கூடும் ஆனால் அதே நேரத்தில் கணக்கீட்டு சக்தி அந்த வழியில் குறையாது அது அதிகரிக்கிறது பன்மடங்கான கோர்கள் இருந்தால் பல செயல்பாடுகளை ஒரே நேரத்தில் செய்ய முடியும் எனவே மல்டி கோர் சிஸ்டம்கள் மல்டி ப்ராஸஸர் சிஸ்டம்கள் ஆகும் ஆனால் அனைத்து மல்டிப்ராஸஸர் சிஸ்டங்களும் மல்டி கோர் அல்ல ஏனென்றால் மல்டி கோர் என்பது ஒரு சிப்புக்குள் அனைத்து ப்ராஸஸர்களும் வைக்கப்பட்டுள்ளன என்பதாகும் ஆனால் மல்டிப்ராஸஸரை பொறுத்தவரை தனித்தனி ப்ராஸஸருக்கு தனித்தனி சிப்புகள் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக ஒரு இரட்டை கோர் அமைப்பு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே கோர் 0 மற்றும் கோர் 1 உள்ளன எனவே எல் 1 கேஷ் உள்ளது 2 நிலை கேஷ் சேமிப்புகள் உள்ளன எனவே இது எல் 1 கேஷ் மற்றும் எல் 2 கேஷ் இந்த இரண்டு கோர்களும் ஒரே சிப்பில் வைக்கப்பட்டுள்ளனகோர் 0 மற்றும் கோர் 1 எனவே ஒவ்வொரு கோருக்கும் தனக்கென L1 கேஷ் மற்றும் L2 கேஷ் உள்ளன எனவே அதுவும் சிப்பில் உள்ளது ஆனால் இது பிராஸஸரின் சிப்பில் உள்ளது எனவே முழு பிராஸஸருக்கும் ஒரு ஒற்றை L2 கேஷ் உள்ளது ஆனால் ஒவ்வொரு கோருக்கும் L1 கேஷ் உள்ளது எனவே பிரதான நினைவகத்திலிருந்து சில உள்ளடக்கங்களை L2 வில் ஏற்றலாம் L2 கேஷிலிருந்து கோர் 0 க்கு பொருத்தமானதை L1 கேஷில் நகலெடுக்கலாம் மற்றும் கோர் 1 க்கு தொடர்புடையதை கோர் 1 ன் L1 கேஷில் நகலெடுக்கலாம் எனவே இந்த வழியில் நாம் ஒரு அமைப்பை வடிவமைக்க முடியும் நீங்கள் ஆப்பரேட்டிங் சிஸ்டமை வடிவமைக்கும்போது அடிப்படை கட்டமைப்பு என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதன்படி இந்த வடிவமைப்பை செய்ய வேண்டும் நம்மிடம் உள்ள மற்றொரு வகை சிஸ்டம் கிளஸ்டர்டு சிஸ்டம்கள் என்று அழைக்கப்படுகின்றன அவை மல்டிப்ராஸஸர் சிஸ்டம்கள் போன்றவை ஆனால் பல சிஸ்டம்கள் ஒன்றாக வேலை செய்கின்றன பொதுவாக அவை சேமிப்பக பகுதி நெட்வொர்க்குகள் மூலம் சேமிப்பிடத்தைப் பகிர்ந்து கொள்கின்றன எனவே உங்களுக்குத் தெரிந்தபடி ஒரு கணினி அமைப்பில் ஒரு பகுதி கணக்கீடு மற்றொரு பகுதி சேமிப்பிடமாகும் எனவே இரண்டாம் நிலை சேமிப்பகத்தில் சேமிக்கப்பட்டுள்ள சில வேரியபில்கள் அல்லது சில டேட்டாவை அணுகுவது ஒரு பெரிய பிரச்சனை அது ஒரு பெரிய டேட்டா அளவாக இருந்தால் நம்மிடம் நிறைய டேட்டா உள்ளது அது கணினிகள் முழுவதும் பகிரப்பட வேண்டும் எனவே அதை சில தனி சேவையகங்களில் சேமித்து வைப்பது முக்கியம் அது அதன் சொந்த நெட்வொர்க்காக அமைகிறது எனவே இது சேமிப்பு பகுதி நெட்வொர்க் அல்லது SAN என அழைக்கப்படுகிறது எனவே இது நம்மிடம் இருந்தால் அவை அதிக கிடைக்குந்தன்மை உடைய தோல்விகளிலும் தொடர்ந்து வாழ்வது போன்ற சேவையை வழங்குகின்றன ஒரு கணினி அமைப்பு தோல்வியுற்றால் அந்த சேமிப்பக பகுதி நெட்வொர்க் தோல்வியடையாது இதன் விளைவாக அந்த சேமிப்பக பகுதி நெட்வொர்க்கில் வேறு எந்த சேவையகத்தில் வைக்கப்பட்டுள்ள டேட்டாவின் நகலையும் பெறலாம் மற்றும் அங்கிருந்து டேட்டாவைப் பெற முடியும் இதனால் கணினியின் கிடைக்குந்தன்மை அதிகரிக்கும் நாம் சமச்சீரற்ற கிளஸ்டரிங் வைத்திருக்க முடியும் இதில் ஒரு இயந்திரம் ஹாட் ஸ்டான்ட்பை மோடில் உள்ளது எனவே ஹாட் ஸ்டான்ட்பை மோட் என்றால் அது எப்போதும் மாஸ்டர் என்ன செய்கிறதோ அதைச் செய்து வருகிறது ஒருவேளை மாஸ்டர் தோல்வியுற்றால் அது உடனடியாக எடுத்துக் கொள்ளலாம் இதுதான் ஹாட் ஸ்டான்ட்பை கருத்து அப்ளிகேஷன்களை இயக்கும் பல முனைகளைப் பெற்ற சமச்சீரற்ற கிளஸ்டரிங்கை நாம் கொண்டிருக்கலாம் அதாவது அவை ஒன்றுக்கொன்று கண்காணித்துகாெள்கின்றன எனவே அவை உண்மையில் மற்றவை என்ன கணக்கிட்டுள்ளது என்பதை சரிபார்த்து பின்னர் அந்த மதிப்புகளுக்கு இடையில் ஒப்பிட்டுப் பார்க்க முயற்சிக்கின்றன அதில் எது சரியானது என்ற ஒரு முடிவுக்கு வருகின்றன சில கிளஸ்டர்கள் அதிக செயல்திறன் கொண்ட கம்ப்யூட்டிங்கிற்காக இருக்கின்றன எடுத்துக்காட்டாக வானிலை முன்னறிவிப்பு கணக்கீட்டில் கணக்கீடு அளவு மிக அதிகமாக இருக்கும் மேலும் நாம் அதை மிக வேகமாக செய்ய வேண்டும் எனவே உயர் செயல்திறன் கம்ப்யூட்டிங்கிற்கு ஒருவித கிளஸ்டரிங் உள்ளது அந்த விஷயத்தில் இணையான இயக்கம் நன்கு பயன்படுத்தப்படும் விதமாக அப்ளிகேஷன் எழுதப்பட வேண்டும் எனவே உயர் செயல்திறன் அமைப்பை வைத்திருங்கள் எனவே நான் ஒரு ப்ரோக்கிராமை எழுதினால் அல்லது தொடர்ச்சியான கணக்கீட்டை மட்டுமே பயன்படுத்தும் ஒரு சிஸ்டமை உருவாக்கினால் இயல்பாகவே அது செயல்திறன் கணிப்பின் நன்மைகளைப் பெறாது எனவே நாம் அங்கு சில இணையான ப்ரோகிராம்களை செய்ய வேண்டும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பிராஸஸர்கள் ஒரே டேட்டாவை மாற்ற முயற்சிக்கின்ற முரண்பட்ட செயல்பாடுகளைத் தவிர்ப்பதற்காக டிஸ்ட்ரிபியுட்டட் லாக் மேனேஜ் அல்லது DLM சிலவற்றில் இருக்கிறது எனவே அந்த வழியில் நாம் சில லாக்கிங் வசதியைக் கொண்டிருக்கிறோம் இந்த வங்கி அமைப்பில் இது உண்மையாகும் எனவே ஒரு பரிவர்த்தனை மூலம் ஒரு கணக்கு மாற்றப்படும்போது அந்தக் கணக்கை மாற்ற வேறு எந்த பரிவர்த்தனையும் அனுமதிக்கப்படக்கூடாது எனவே கணினியில் சில வெளிப்படையான லாக் இருக்கும் அந்த லாக் முதல் பரிவர்த்தனை நடக்கும்போது இந்த இரண்டாவது பரிவர்த்தனை கணக்கை அணுகுவதிலிருந்து நிறுத்தப்படும் என்று பொருள் எனவே இது ஒரு விஷயமாக இருக்கலாம் இது ஒரு கிளஸ்டர்டு சிஸ்டமாகும் இதில் பல கணினிகள் சில பாணியில் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன மேலும் ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க் உள்ளது ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க் மீண்டும் ஒரு சில சேவையகங்களைக் கொண்டுள்ளது மேலும் இந்த கணினிகள் சில டேட்டாக்களைக் கேட்டு சேமிப்பக பகுதி நெட்வொர்க்கிற்கு செய்திகளை அனுப்பலாம் தொடர்புடைய டேட்டாவைப் பெற எந்த சேவையகத்தை அணுக வேண்டும் என்பதை நெட்வொர்க் தீர்மானிக்கும் பின்னர் அதை கோரும் கணினிக்கு அனுப்பும் எனவே இதுதான் கிளஸ்டர்டு சிஸ்டம் மல்டி ப்ரோகிராம் சிஸ்டம் என்று அழைக்கப்படும் மற்றொரு மிக முக்கியமான வகை சிஸ்டம் உள்ளது எனவே மல்டி புரோகிராம் என்பதன் அர்த்தம் கணினி பல பயனாளர்களைப் பெற்றிருப்பது அல்லது பல ப்ரோகிராம்களை பெற்றிருப்பது ஆகும் எனவே இந்த சொல் பல ப்ரோகிராம்களிலிருந்து வந்தது பொதுவாக ஒரு பயனாளர் ஒரு ப்ரோக்கிராமை இயக்கினால் அந்த வகையில் நமக்கு பல பயனாளர் சிஸ்டம் கிடைத்துள்ளது எனவே பொதுவாக என்ன நடக்கிறது என்றால் ஒரு பயனாளரால் ஸிபியு மற்றும் IO சாதனங்களை எல்லா நேரங்களிலும் மும்முரமாக வைத்திருக்க முடியாது ஏனென்றால் ஸிபியுவை மும்முரமாக வைத்திருப்பதற்கு நான் ஒரு கணக்கீட்டு வேலையை கொடுக்க வேண்டும் அது கணக்கீட்டு வேலையைச் செய்யும்போது இடையில் டேட்டாவைப் பெற வேண்டும் பயனாளர் சில டேட்டாவை உள்ளிட வேண்டும் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு இருபடி சமன்பாட்டின் ரூட்களைக் கணக்கிடுகிறீர்கள் என்றால் நீங்கள் a b மற்றும் c ஆகியவற்றின் மதிப்புகளை அளிக்க வேண்டும் மின்னணு சிபியு மற்றும் நினைவகத்துடன் ஒப்பிடும்போது பொதுவாக மனிதனும் இயந்திர சாதனங்களும் மிகவும் குறைவான வேகத்துடன் இருக்கும் எனவே இயற்கையாகவே இந்த பிராஸஸ் இந்த IO நடக்கும் போது மற்றும் சிபியு கணக்கீடு செய்யும் போது காத்திருக்கும் எனவே சில IO செயல்பாட்டைச் செய்வதன் மூலம் பயனாளர் கணினியில் எதையும் உள்ளிட மாட்டார் ஒரே ஒரு பயனாளருக்கு இணையான செயலாக்கம் செய்வது மேலும் சிபியு மற்றும் IO சாதனங்களை சமமாக மும்முரமாக வைத்திருப்பது மிகவும் கடினம் ஆனால் நாம் விரும்புவது என்வென்றால் அனைத்து கணினி வளங்களையும் சிபியு மற்றும் IO சாதனங்களில் 100 சதவீதம் பயன்படுத்தப்படுவதாகும் எனவே மல்டி புரோகிராமிங்கில் இது கோட் மற்றும் டேட்டா என்று ஜாப்களை ஏற்பாடு செய்கிறது எனவே சிபியு எப்போதும் இயங்கவே விரும்புகிறது எனவே பல பயனாளர்கள் இருந்தால் அவர்கள் பல ப்ரோகிராம்களைச் சமர்ப்பித்துள்ளனர் பின்னர் ஒரு பயனாளர் டேட்டாவைக் கொடுக்கவில்லை அல்லது IO செயல்பாட்டைச் செய்யாதபோது மற்றொரு பயனாளர் ப்ரோக்கிராமை செயல்படுத்த சிபியுவிற்கு காெடுக்கலாம் இதேபோல் ஒரு பயனாளர் IO சாதனத்தைப் பயன்படுத்தவில்லை என்றால் வேறு சில பயனாளர்களின் IO செயல்பாடு அந்த நேரத்தில் மேற்கொள்ளப்படலாம் எனவே கணினியில் மொத்த வேலைகளின் துணைக்குழு நினைவகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது 2 வகையான சிஸ்டம்கள் உள்ளன ஒன்று பேட்ச் சிஸ்டம் என்றும் மற்றொன்று இன்டராக்டிவ் சிஸ்டம் என்றும் அழைக்கப்படுகிறது பேட்ச் சிஸ்டமில் ஒரு ஜாப் தேர்வு செய்யப்பட்டு திட்டமிடல் வழியாக இயக்கப்படுகிறது எனவே ஒரு பேட்ச் சிஸ்டமில் என்ன நடக்கிறது என்றால் ஒரு தொகுதி ஜாப்களை கணினிக்கு எக்ஸிகியுட் செய்ய சமர்ப்பிப்போம் மேலும் ஷெட்யூலர் அவற்றை ஒரு திட்டமிடல் வரிசையில் வைக்கும் ஒன்றன்பின் ஒன்றாக ஜாப்கள் கணினிக்கு வழங்கப்படும் அது எப்போது காத்திருக்க வேண்டும் எனவே ஓஎஸ் மற்றொரு ஜாபுக்கு மாறும் எனவே ஒரு தொகுதி வேலைகள் வழங்கப்படுகின்றன ஒவ்வொன்றாக அவை செயலாக்கத்தில் உள்ளன எனவே பல மாணவர்கள் தாங்கள் ப்ராேக்கிராமை உருவாக்கி தங்கள் ஜாப்களை நிறைவேற்றுவதற்காக வழங்கியுள்ளனர் எனவே கணினி ஜாப்களை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு எக்ஸிகியுட் செய்ய செல்கிறது ஒரு ஜாப் IO செயல்பாட்டிற்குச் செல்லும்போது இன்னொன்று அதனை செய்து காெண்டிருக்கிறது எனவே இதில் நேரடி தொடர்பு இல்லை எனவே உண்மையில் மற்ற வகை எடுத்துக்காட்டுகளாகிய இருபடி சமன்பாட்டில் அதனை தீர்ப்பதில் abc ன் மதிப்புகள் உள்ளீடாக இருக்க வேண்டும் என்பதை போலல்லாமல் தொகுதி ஜாப்களில் பயனாளருடன் எந்த தொடர்பும் இல்லை எனவே பயனாளர் ப்ரோகிராம் கோடையும் டேட்டாவையும் ஒன்றாகக் கொடுப்பார் இந்த முழு விஷயமும் செயல்படுத்தபட கணினிக்கு காெடுக்கப்படும் எனவே ப்ரோகிராம் இயக்கும் போது இது டேட்டாவை கேட்காது ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட உள்ளீட்டிலிருந்து இது எடுக்கும் எனவே நாம் தொடர்பு கொள்ள விரும்பினால் இன்டராக்டிவ் சிஸ்டம்கள் உள்ளன எனவே இது பேட்ச் சிஸ்டம்களின் லாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன் ஆகும் ஏனெனில் ஸிபியு ஜாப்களை அடிக்கடி மாற்றுகிறது இதனால் பயனாளர்கள் ஒவ்வொரு ஜாபும் இயங்கும்போது அதனோடு தொடர்பு காெள்ள முடியும் மேலும் ஒரு இன்டராக்டிவ் கணினி சூழலை உருவாக்க முடியும் எனவே ஒரு பயனாளர் ஒரு ஜாபை சமர்ப்பித்து பின்னர் ப்ரோக்கிராமுக்குத் தேவையான உள்ளீடுகளின் மதிப்புகளைக் கொடுக்கிறார் அந்த நேரத்தில் வேறு ஏதேனும் ப்ரோகிராம் இயங்குகிறது மற்ற ப்ரோக்கிராமுக்கு மீண்டும் மதிப்பு தேவைப்படும்போது பயனாளர் மதிப்புகளை உள்ளிடுமாறு கேட்கப்படுவார் இப்போது எலக்ட்ரானிக் சிஸ்டம் மிக வேகமாக இருந்தால் ப்ரோகிராம் சில காலத்திற்கு செயல்படுத்தப்படவில்லை என்பதை பயனாளர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அந்த வகையில் அது இயற்கையில் இன்டராக்டிவாக இருக்கும் எனவே இவ்வழியாக இது இன்டராக்டிவ் தன்மையுடையதாகவே இருக்கிறது எனவே கணினி ஒரு இன்டராக்டிவ் கணினி ஆகும் எனவே பேட்ச் சிஸ்டம்கள் உள்ளன இன்டராக்டிவ் சிஸ்டம்கள் உள்ளன இன்டராக்டிவ் கணினி விஷயத்தில் ரெஸ்பான்ஸ் நேரம் ஒரு வினாடிக்கு குறைவாக இருக்க வேண்டும் இது இயற்கையான கருத்து எனவே ஒரு கணினியிலிருந்து ஒரு விநாடிக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கவில்லை என்றால் கணினி மிகவும் மெதுவாக இருப்பதாக நான் எடுத்துக்கொள்வேன் எனவே ரெஸ்பான்ஸ் நேரம் என்பது கணினி பதிலைக் கொண்டு வரும் நேரம் இது குறைவாக இருக்க வேண்டும் அது நிச்சயமாக சில கணக்கீடுகளைச் செய்கிறது என்றால் அந்த நேரத்தில் பயனாளர் அந்த தாமதத்தை ஏற்கத் தயாராக இருக்கிறார் ஆனால் ஆரம்பத்தில் ஒரு ப்ரோகிராம் இயங்கத் தொடங்கியதும் வரவேற்பு செய்தி ஃபிளாஷ் ஆக வேண்டும் பயனாளர் ப்ரோக்கிராமை முதலில் ஆரம்பத்தில் சில செய்திகள் ஃபிளாஷ் செய்யும் அத்தகைய பாணியில் எழுதியுள்ளார் மற்றும் ப்ரோகிராம் தொடங்கப்பட்ட உடனேயே அந்த செய்தி வரவில்லை என்றால் கணினி மெதுவாக இருப்பதாக கூறுவோம் எனவே அந்த ரெஸ்பான்ஸ் நேரம் ஒரு வினாடிக்கும் குறைவாக இருக்க வேண்டும் மேலும் ஒவ்வொரு பயனாளருக்கும் குறைந்தது ஒரு ப்ரோகிராம் நினைவகத்தில் இயங்குகிறது அத்தகைய ப்ரோக்கிராமை நாம் ஒரு பிராஸஸ் என்று அழைப்போம் எனவே ஒவ்வொரு பயனாளருக்கும் குறைந்தது ஒரு ப்ரோகிராம் நினைவகத்தில் இருக்க வேண்டும் எனவே இது ஒரு செயல்முறை என்று அழைக்கப்படுகிறது என்பதை பிராஸஸைப் பற்றிய விரிவான விளக்கத்தில் பார்ப்போம் ஏனென்றால் பிராஸஸின் கருத்து இயக்க முறைமையின் இதயம் ஆகும் பல பிராஸஸ்கள் ஒரே நேரத்தில் இயங்கத் தயாராக இருந்தால் ஸிபியு திட்டமிடல் செய்ய வேண்டும் இங்கே ஸிபியு திட்டமிடல் என்பது தனிப்பட்ட பிராஸஸ்களுக்கு ஸிபியு எவ்வாறு வழங்கப்படுகிறது என்பதாகும் அதனால் பல பிராஸஸ்கள் தயாராக உள்ளன ஆனால் ஒரே ஒரு பிராஸஸர் அமைப்பு இருப்பதால் ஸிபியு ஒரு நேரத்தில் ஒரே ஒரு வேலையை மட்டுமே செய்ய முடியும் இப்போது எந்த ஜாபை எடுக்கும் என்று திட்டமிடல் கொள்கையால் தீர்மானிக்கப்படுகிறது இதேபோல் பல பிராஸஸர்கள் இருந்தால் எந்த ஜாப்கள் எல்லாம் பிராஸஸர்களால் எடுக்கப்படுகின்றன நிச்சயமாக நம்மிடம் உள்ள பிராஸஸர்களின் எண்ணிக்கை கணினியில் உள்ள ஜாப்களின் எண்ணிக்கையை விட மிகக் குறைவு எனவே அவை அனைத்தையும் ஒரே நேரத்தில் செயல்படுத்த முடியாது அவை அனைத்தையும் ஒரே நேரத்தில் திட்டமிட முடியாது அவற்றில் ஒரு பகுதியை மட்டுமே செய்ய முடியும் எனவே எந்த நேரத்தில் எந்த ஜாப்களின் துணைக்குழு செயல்படுத்தப்பட வேண்டும் அது திட்டமிடல் கொள்கையால் தீர்மானிக்கப்படுகிறது ப்ரோகிராம்கள் நினைவகத்தில் பொருந்தவில்லை என்றால் இது மற்றாெரு பிரச்சனை 100 வெவ்வேறு பயனாளர்களை நான் பெற்றுள்ளேன் எனவே 100 ப்ரோகிராம்கள் நினைவகத்தில் இருக்க வேண்டும் ஆனால் ஒவ்வொரு பயனாளர் ப்ரோக்கிராமுக்கும் சில அளவு உள்ளது எனவே அந்த வகையில் 100 ப்ரோகிராம்கள் கணினியில் பொருந்தாமல் இருக்கலாம் எனவே அந்த வகையில் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் ப்ரோகிராம்களின் துணைக்குழு மட்டுமே வைக்கப்படுகிறது அல்லது ஒவ்வொரு ப்ரோக்கிராமுக்கும் அதில் ஒரு சிறிய பகுதி நினைவகத்தில் இருக்கிறது பின்னர் நமக்கு மேலும் பாகங்கள் தேவைப்படும்போது பயன்பாட்டில் இருந்த பகுதி நினைவகத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் பின்னர் இப்போது நாம் குறிப்பிட வேண்டிய பகுதியை உள்ளே எடுத்துக் கொள்ள வேண்டும் இது ஸ்வாப்பிங் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த செயல்முறை ஸ்வாப் அவுட் ஸ்வாப் இன் செயல்முறை என்று அழைக்கப்படுகிறது எனவே பெரிய ப்ரோகிராம்களை நினைவகத்தில் வைப்பது மிகவும் முக்கியம் ஏனென்றால் எல்லையற்ற அளவை அடைவதற்கு நம்மிடம் நினைவகம் இருக்க முடியாது எனவே வரம்பு இருக்கும் ஸ்வாப் இன் ஸ்வாப் அவுட் கருத்து இந்த ப்ரோக்கிராமை லாஜிக்கலாக எல்லையற்ற அளவில் மாற்ற உதவுகிறது விர்ச்சுவல் நினைவகம் உள்ளது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமின் சூழலில் நாம் விவாதிக்கும் மற்றொரு கருத்து இது இந்த நினைவகம் பயனாளர்களின் பார்வையில் இருந்து காணப்படுவதாகும் எனவே இது எல்லையற்றதாக இருப்பதால் மிகப்பெரியதாகிறது எனவே பயனாளர்கள் பெரும்பாலும் இது எல்லையற்றதாக கருதுவார்கள் ஆனால் நிச்சயமாக எல்லையற்ற நினைவகம் என்பது சாத்தியமில்லை எனவே உள்ளீடாக என்ன செய்யப்படுகிறது என்றால் டிஸ்க்கின் ஒரு பகுதியும் நினைவகமாக எடுக்கப்படுகிறது மேலும் இந்த இடம் மிகவும் பெரியது எனவே நம்மிடம் கணினியில் உள்ள இந்த மொத்த நினைவகம் எல்லையற்றது என்று சொல்லலாம் எனவே விர்ச்சுவல் நினைவகத்தின் கருத்து இதுதான் விர்ச்சுவல் நினைவக விவாதத்திற்கு செல்லும்போது நாம் அதற்கு வருவோம் எனவே கணினியில் இது மொத்த நினைவகம் என்றால் இதில் ஒரு பகுதி ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு ஆப்ரேட்டிங் சிஸ்டமின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு ஜாப்கள் உள்ளன எனவே இந்த இடத்தில் ஜாப் 1 உள்ளது பின்னர் ஜாப் 2 ஜாப் 3 ஜாப் 4 உள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நினைவகம் பல பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு குறிப்பிட்ட ஜாபை வைக்கிறோம் எனவே இது மிகவும் எளிமையான அணுகுமுறையாகும் மிகவும் சிக்கலான அணுகுமுறைகள் இருப்பதையும் காண்போம் பின்னர் இந்த வேலைகள் செய்யக்கூடிய வெவ்வேறு சூழ்நிலைகளும் உள்ளன இப்போது ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் செயல்பாட்டு முறைகளைப் பார்த்தால் தன்னை மற்றும் பிற கணினி கூறுகளை பாதுகாக்க OS ஐ அனுமதிக்கும் ஒரு வழிமுறை உள்ளது எனவே இது பயனாளர் மோட் மற்றும் கெர்னல் மோட் என அழைக்கப்படுகிறது எனவே வன்பொருள் வடிவமைப்பாளரால் வழங்கப்பட்ட மோட் பிட் உள்ளது எனவே நீங்கள் எந்த பிராஸஸர் வடிவமைப்பையும் பார்த்தால் பிராஸஸர் நிலை பதிவேட்டில் ஒரு மோட் பிட் இருக்கும் ஒரு மிக எளிய வகை செயலாக்கம் என்னவென்றால் மோட் பிட் 0 ஆக இருந்தால் அது பயனாளர் மோடில் ப்ரோக்கிராமை இயக்கலாம் மோட் பிட் 1 ஆக இருந்தால் அது கெர்னல் மோடில் இயங்கும் ப்ரோக்கிராமை இயக்குகிறது எனவே இந்த பயனாளர் மோடுக்கும் கெர்னல் மோடுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்றால் கெர்னல் மோட் செயல்படுத்துதல் மிகவும் பாதுகாக்கப்படுகிறது எனவே நினைவகத்தின் சில பகுதிகள் இருக்கலாம் அவை பயனாளர் மோடில் இல்லாமல் கெர்னல் மோடில் மட்டுமே அணுகப்பட முடியும் பயனாளர் மோடில் அல்லாமல் கெர்னல் மோடில் மட்டுமே செயல்படுத்தக்கூடிய சில இன்ஸ்டிரக்ஷன்கள் இருக்கலாம் எனவே ஒரு பிராஸஸர் வடிவமைப்பாளர் குழுவாக பாதுகாக்கப்பட்ட சூழலில் நீங்கள் செய்ய வேண்டிய சிறப்பு மிக்க செயல்பாடுகள் போன்ற இந்த அம்சங்களை அவர்கள் வழங்கியுள்ளனர் எனவே அந்த செயல்பாடுகள் அனைத்தையும் அடிப்படையாகக் கொண்டு அவை கெர்னல் மோடில் வைக்கப்படுகின்றன மாற்றியமைக்க விரும்பாத சில முக்கியமான டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கலாம் அவை கெர்னல் மோடில் வைக்கப்படும் எனவே இயற்கையாகவே பல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வடிவமைப்பில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் இந்த கணக்கீட்டைச் செய்யும் ஒரு ப்ரோக்கிராமை நான் எழுதியுள்ளேன் என்று வைத்துக்கொள்வோம் எனவே x என்பது y பிளஸ் z க்கு சமம் p என்பது x k க்கு சமம் என்று இந்த எளிய கணக்கீடுகளை நான் செய்யும் வரை இருக்கும் எனவே இது எந்த பிரச்சனையும் செய்யாது இந்த வழிமுறைகளுக்குச் செல்வது கூட்டல் பெருக்கல் செயல்பாடு எனவே அவை அப்படியே நடக்கின்றன ஆனால் ஒரு பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் இருப்பதாக நான் சொன்னவுடன் அதாவது x ன் மதிப்பை பிரின்ட் செய்ய வேண்டும் என்று கூறினால் இப்போது இந்த நேரத்தில் கணினி ரிசோர்ஸை நான் அணுக முயற்சிக்கிறேன் இப்போது இது மிகவும் முக்கியமானது ஏனெனில் இது x ஐ பிரின்ட் செய்கிறது எனவே எனது ப்ரோக்கிராமுடன் பிரின்ட்டர் இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு முக்கியமான முடிவாகும் வேறு ஏதேனும் ப்ரோகிராம் பிரின்ட்டரை பயன்படுத்திக் காெண்டிருக்கலாம் எனவே இந்த நேரத்தில் பிரின்ட்டரை அணுக நான் அனுமதிக்கப் படக்கூடாது எனவே எப்படியாவது இந்த சோதனை செய்யப்பட வேண்டும் அதை எவ்வாறு உறுதி செய்கிறோம் அதை உறுதி செய்வதற்கு என்ன செய்யப்படுகிறது என்பது எப்போதெல்லாம் கணினி ரிசோர்ஸ் அணுகல் இருக்கிறதோ இது கெர்னல் மோடில் செய்யப்படுகிறது எனவே இவ்வாறு ப்ரோகிராம் பயனாளர் மோடிலிருந்து கெர்னல் மோடுக்கு செல்கிறது எனவே இந்த முழு ஆப்பரேட்டிங் சிஸ்டமும் கருத்தியல் ரீதியாக இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டிருப்பதைப் போல நீங்கள் பார்க்க முடியும் ஒரு பகுதி பயனாளர் பகுதி மற்ற பகுதி கெர்னல் பகுதி எனவே ஒரு ப்ரோகிராம் பொதுவாக கணக்கீடுகளைச் செய்யும்போது அது பயனாளர் மோடில் இயங்குகின்றது அதனை மேலும் செயல்படுத்த ஒரு கணினி ரிசோர்ஸ் தேவைப்படுகிறது எனவே ஒரு கதவு உள்ளது இந்த கதவு வழியாக அது கெர்னல் மோடுக்கு செல்கிறது இந்த வாசலில் சில தடைகளை நான் அறிமுகப்படுத்த முடியும் இது கெர்னல் மோடின் கட்டுப்பாடற்ற அணுகல் பெறுவதைத் தடுக்கும் எனவே எல்லாம் சரியாக இருந்தால் ப்ராஸஸ் கெர்னல் மோடுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுகிறது கெர்னல் மோடுக்குச் சென்ற பிறகு இது இந்த வறையரைப்படுத்தப்பட்ட செயல்பாடுகளை செய்கிறது ப்ரோகிராம் கெர்னல் மோடில் செல்ல அனுமதிக்கப்படும் போது இந்த பிரின்ட்டரை அணுக அனுமதிக்கப்படுகிறது பின்னர் அது இங்கே பிரின்ட் செயல்பாட்டைச் செய்யும் பிரின்ட் செயல்பாடு முடிந்தவுடன் அது மீண்டும் எடுக்கப்பட்டு பயனாளர் மோடுக்கு போகும் எனவே அந்த வழியில் அவை தொடங்கும் போது பயனாளர் செயல்பாட்டு மோடில் தொடங்குகின்றன அதற்கு சில ஆதாரங்கள் தேவைப்படும் போது இது கெர்னல் செயல்படுத்தல் மோடுக்குச் செல்லும் அந்த ரிசோர்ஸ் பயன்பாடு முடிந்ததும் ப்ரோகிராம் பயனாளர் செயல்பாட்டு முறைக்குத் திரும்பும் எனவே இவ்வாறாக ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் பொதுவாக வடிவமைக்கப்பட்டுள்ளன OS வடிவமைப்பாளர் முக்கியமான ரிசோர்ஸ்கள் எதுவாக இருந்தாலும் அதனை கெர்னல் அணுகல் மோடில் வைப்பார் எனவே ஒரு ப்ரோகிராம் கெர்னல் மோடில் இல்லாத வரை அந்த ரிசோர்ஸ்களை அணுக முடியாது எனவே இவ்வழியில் இந்த பாதுகாப்பு செய்யப்படுகிறது எனவே வன்பொருள் வழங்கிய இந்த மோட் பிட் கணினி பயனாளர் கோடில் இயங்குகிறதா அல்லது கெர்னல் கோடில் இயங்குகிறதா என வேறுபடுத்தும் திறனை வழங்குகிறது பிராஸஸர் இன்ஸ்டிரக்ஷன் தாெகுப்பில் பார்த்தால் ப்ரிவிலேஜ்ட் இன்ஸ்டிரக்ஷனாக நியமிக்கப்பட்ட சில இன்ஸ்டிரக்ஷன்கள் கெர்னல் மோடில் மட்டுமே இயங்கக்கூடியவை எனவே ப்ரிவிலேஜ்ட் இன்ஸ்டிரக்ஷன்கள் இருக்கும் அவை கெர்னல் மோடில் மட்டுமே இயங்கும் சில செயல்பாடுகளைச் செய்வதற்கான வழிகளைக் கேட்கும் பயனாளரால் அழைக்கப்படும் கணினி பயனாளர் மோடிலிருந்து கெர்னல் மோடுக்கு மாறுகிறது எனவே ஒரு கணினி அணுகல் தேவைப்படும்போதெல்லாம் ஸிஸ்டம் கால்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு செயலை ப்ரோகிராம் செய்கிறது மேலும் ஸிஸ்டம் கால்ஸ் செய்யப்படும்போது யூஸர் ப்ரோகிராம் கெர்னல் மோடுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது ஸிஸ்டம் கால்ஸ் முடிந்ததும் ப்ரோகிராம் பயனாளர் மோடுக்குச் செல்லும் எனவே இந்த வழியில் இரண்டு மோட்கள் செயல்படுகின்றன பயனாளர் மோட் மற்றும் கெர்னல் மோட் கெர்னல் மோட் ஆர்க்கிடெக்சர் வடிவமைப்பாளரால் வழங்கப்பட்ட ப்ரிவிலேஜ்ட் இன்ஸ்டிரக்ஷன்களை பயன்படுத்துகிறது மேலும் இது ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் உள்ள டேட்டா ஸ்ட்ரக்ச்சர்கள் மற்றும் ரிசோர்ஸ்களை பாதுகாக்க உதவுகிறது இது கணினி ரிசோர்ஸ் அணுகல்களின் பாதுகாப்பு மற்றும் ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் நம்பகத்தன்மையை வைத்திருக்க உதவுகிறது